கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால்ஸ் குறித்த தொடர் சொற்பொழிவுகளில் நமது விவாதத்தைத் தொடருவோம் இன்று நாம் புரோட்டோகால் ஸ்டேக்கில் உள்ள வெவ்வேறு சேவைகளைப் பற்றிய ஒரு விரைவான கண்ணோட்டத்தைக் காண்போம் எனவே நமது முந்தைய விவாதத்தை அல்லது கலந்துரையாடலை நீங்கள் நினைவு கூர்ந்தால் இந்த இன்டெர் நெட்வொர்கிங் எவ்வாறு சாத்தியமாகும் என்பது பற்றியும் முதன்மையாக இந்தக் கருத்தானது லேயர்டு ஆர்கிடெக்சர் ஆகும் இதில் இடைநிலை நெட்வொர்க்கிங் சாதனங்கள் இந்த அடுக்கு வரை எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது பற்றியும் விவாதித்தோம் நாம் பார்ப்பது போல இது ஒரு எளிய ஹப் ஆகவோ அல்லது ரிப்பீட்டராகவோ இருந்தால் அது பிசிகல் லேயர் வரை பார்க்க முடியும் மற்ற அனைத்து லேயர்களும் இந்த பிசிகல் லேயர்க்கு பேலோட் ஆகும் மறுபுறம் நாம் ஒரு ரவுட்டர் ஐ பார்த்தால் அது ஒரு நெட்வொர்க் லேயரை கொண்டுள்ளது எனவே இது நெட்வொர்க் லேயரின் மட்டத்தில் பாக்கெட்டுகளைப் பார்க்கலாம் சில நேரங்களில் ஐபிடிஆர் அல்லது இன்டர் நெட்வொர்க்கிங் லேயர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த நெறிமுறை அடுக்குகள் வெவ்வேறு சாதனங்களை வடிவமைக்கவும் மேலும் பன்முக சாதனங்கள் மற்றும் சேவைகளுக்கு இடையில் இயக்கவும் அனுமதிக்கிறது எனவே இன்றைய விவாதம் என்னவென்றால் டி பி புரோட்டோகால் ஸ்டேக்கின் TCPIP protocol stack வெவ்வேறு அடுக்குகளில் வழங்கப்படும் வெவ்வேறு சேவைகள் பற்றியும் ஓ ஐ ஸ்டேக்கிற்கு மட்டுமே உடைய சேவைகள் பற்றியும் இருக்கும் எனவே நமது அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த அடுக்கை பற்றியும் அவை எவ்வாறு செயல்படுகிறது என்றும் தனித்தனியாக பார்ப்போம் எனவே ஒரு விரைவான மறுபரிசீலனை செய்வோம் நெட்வொர்க் புரோட்டோகால் பற்றி கூறினால் நெட்வொர்க் புரோட்டோகால் என்ன சொல்கிறது ஒரே சிஸ்டம் அல்லது அமைப்பில் உள்ள அடுக்குகளுக்கும் பியர் சிஸ்டம் அல்லது சக அமைப்பில் உள்ள அடுக்குகளுக்கும் இடையிலான இடைமுகத்தை புரோட்டோகால் வரையறுக்கிறது எனவே நெட்வொர்க் புரோட்டோகால் என்பது ஒரே அமைப்பில் அல்லது சக அமைப்புகளில் உள்ள வெவ்வேறு பயன்பாடுகள் அல்லது வெவ்வேறு சேவைகள் ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக் கொள்ளும் விதிகளின் தொகுப்பு அல்லது வழிகாட்டுதல்களின் தொகுப்பு ஆகும் எனவே அடிப்படையில் புரோட்டோகால் ஒன்றோடொன்று செயல்பட அனுமதிக்கிறது எனவே நாம் ஏற்கனவே பார்த்த நெட்வொர்க் ஆர்கிடெக்சரின் முக்கியமான கூறு ஆகும் ஒவ்வொரு புரோட்டோகால் ஆப்ஜெக்டும் இரண்டு வெவ்வேறு இடைமுகங்களைக் கொண்டுள்ளன ஒன்று சர்வீஸ் இன்டர்ஃபேஸ் இந்த குறிப்பிட்ட புரோட்டோகாலின் செயல்பாடுகள் அதாவது இந்த புரோட்டோகாலில் செயல்படக்கூடிய சேவைகளை ஆராயும் சில இடைமுகத்தை கொண்டிருக்கிறது மற்றொன்று பியர் டு பியர் இடைமுகம் பியருடன் செய்தியை பரிமாறிக் கொள்கிறது எனவே ஒன்று சேவைகளை செயல்படுத்துகிறது மற்றொன்று இரண்டு புரோட்டாகால் பியர்களுக்கு இடையில் தொடர்பை ஏற்படுத்துகிறது நாம் பியருடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் பியர் டு பியர் இன்டர்பேஸின் விவரக்குறிப்பு தேவைப்படுகிறது அதில் செய்தி என்னவாக இருக்கும் செய்தியின் குறிப்பிட்ட அளவு என்ன செய்தி எந்த வழியில் இருக்கும் செய்தியின் அமைப்பு என்னவாக இருக்கும் நீங்கள் ஒப்புதல் செய்தியை எவ்வாறு எதிர்பார்க்கிறீர்கள் போன்ற பியர் டு பியருக்கான விவரக் குறிப்பு இருக்க வேண்டும் மற்ற விஷயம் என்னவென்றால் இந்த இடைமுகத்தை செயல்படுத்தும் தொகுதி எனவே இந்த குறிப்பிட்ட இடைமுகங்களை செயல்படுத்தும் சில தொகுதிகள் இருக்க வேண்டும் பொதுவான புரோட்டோகால் அம்சங்களாக புரோஸ் சூடோ கோட் ஸ்டேட் டிரான்சிஷன் டயக்ராம் போன்றவை உள்ளன மேலும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட புரோட்டோகால்கள் விவரக்குறிப்பை துல்லியமாக செயல்படுத்தும் வகையில் இயங்கக்கூடியது ஒட்டுமொத்தமாக இது ஐஈடிஎஃப் எனும் இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ் Internet Engineering Task Force மூலம் வழி நடத்தப்படுகிறது இல்லையெனில் தரப்படுத்துதல் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் எனவே நீங்கள் பார்த்தால் மற்ற அமைப்புகளைப் போல இங்கேயும் நாம் காண்பது என்னவெனில் இரண்டு பியர்களுக்கு இடையில் எவ்வாறு இயங்குவது குறிப்பிட்ட புரோட்டோக்கால்களால் வழங்கப்படும் சேவைகளுடன் ஒரு தொடர்பை எவ்வாறு வழங்குவது போன்ற வழிகாட்டுதலையும் இந்த புரோட்டோக்கால் வழங்குகிறது எனவே இந்த பொருத்தமான வரையறை அல்லது பொருத்தமான வழிகாட்டுதல் இந்த முழு நெட்வொர்க்கையும் ஒன்றோடொன்று இணைக்க உதவுகிறது அல்லது இந்த இன்டெர் நெட்வொர்கிங் ஐ சாத்தியமாக்குகிறது என்று சொல்லலாம் எனவே புரோட்டோகால்களின் முக்கிய கூறுகளை நாம் மீண்டும் நோக்கி பார்த்தால் அப்பிளிகேஷன் லேயரில் உள்ள புரோட்டோகால்கள் ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ள புரோட்டோகால்கள் ஐபி அல்லது நெட்வொர்க் லேயரில் உள்ள புரோட்டோகால்கள் என்று தனிப்பட்ட புரோட்டோகால் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம் பிசிகல் லேயரில் புரோட்டோகால்கள் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் தகவல் தொடர்பு வலையமைப்பின் அடிப்படையில் அவற்றை பிடித்து விடுவோம் பிசிகல் லேயர் புரோட்டோகால்கள் குறித்த கண்ணோட்டத்தை கொடுக்க முயற்சிப்போம் ஆனால் நீங்கள் இதைப் பார்த்தால் இந்த லிங்க் லேயர் நெட்வொர்க் லேயர் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் அப்ளிகேஷன் லேயர் ஆகியவை இந்த இன்டர் நெட்வொர்க்கிங் ன் முக்கிய பங்களிப்பாகும் நிச்சயமாக பிசிகல் லேயர் இருக்க வேண்டும் எனவே பிசிகல் லேயர் பற்றின காரியங்களையும் விவாதிப்போம் எனவே தனிப்பட்ட புரோட்டோகால் நிலையில் விவாதிக்கும்போது அவற்றின் வெவ்வேறு விவரக்குறிப்புகள் என்ன என்று காணலாம் எந்தவொரு புரோட்டோகாலின் முக்கிய கூறுகளைப் பார்க்க நீங்கள் விரும்பினால் ஒன்று சிண்டாக்ஸ் - தொடரியல் அல்லது சிண்டாக்டிகல் ஸ்பெசிஃபிகேஷன் தொடரியல் விவரக்குறிப்பு இது தரவு வடிவங்கள் சமிக்ஞை நிலைகள் மற்றும் பல விஷயங்களைக் கொண்டது எனவே இது ஒட்டுமொத்த சிண்டாக்ஸ் யும் புரோட்டோகாலில் வைக்கிறது நாம் மறுபுறம் அல்லது அடுத்த நிலை வந்தால் அது சிமெண்டிக்ஸ் சொற்பொருள் ஆகும் கட்டுப்பாட்டுத் தகவல்கள் அல்லது பிழையைக் கையாளும் திறன் என்ன எல்லா நெறிமுறையிலும் இந்த பிழையைக் கையாளும் திறன் உள்ளதா இல்லையா புரோட்டோகாலில் எந்த வகையான கட்டுப்பாட்டு தகவல் அல்லது கட்டுப்பாட்டு அமைப்பு உள்ளது என்பது பற்றி சிமெண்டிக்ஸ் குறிக்கிறது எனவே ஒரு சிண்டாக்டிக்கல் கட்டமைப்பில் இந்த புரோட்டோகால் எவ்வாறு இயங்குகிறது நெட்வொர்க்கை ஒதுக்கி வைத்துவிட்டு புரோட்டோகால் மூலம் செய்தி அனுப்புகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வேறு சில பகுதிகளில் குரல் செய்தி போன்ற செய்தியை அனுப்பும்போது புரோட்டோகால் விளக்குகிறது தெளிவுபடுத்துகிறது இது ஒரு குறிப்பிட்ட வடிவம் எனவே ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறேன் அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பதிலளிக்கும் நான் சொல்வது போல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் முடிவை அறிய நான் ஒரு எஸ்எம்எஸ் எண்ணையும் சில குறிப்பு எண்ணையும் அனுப்புகிறேன் எனவே மூன்று அல்லது நான்கு செய்திகளை நான் அனுப்புகிறேன் அதில் நான் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறேன் எனவே அதற்குள் அது குரல் மூலமாகவோ அல்லது வேறு சில செய்திகள் மூலமாகவோ பதிலளிக்கும் இந்த ஒட்டுமொத்த விஷயங்களில் ஏதாவது தவறு இருந்தால் எடுத்துக்காட்டாக ஒரு பாக்கெட் வீழ்ச்சி இருந்தால் அல்லது பரிமாற்ற வரிசையில் தோல்வி ஏற்பட்டால் பிழை கையாளுதல் முறை என்ன செய்கிறது ஒன்று முற்றிலும் பிழை கையாளும் வழிமுறை இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பதிலைப் பெறாவிட்டால் செய்தி தொலைந்துவிட்டதாக நீங்கள் நினைப்பீர்கள் எனவே நீங்கள் மீண்டும் செய்தியை அனுப்புவீர்கள் அல்லது ஏதாவது செய்வீர்கள் இல்லையெனில் பிழை கையாளுதல் வழிமுறை இருந்தால் செய்தி இழப்பு ஏற்படும்போது அது குறிப்பிட்ட வழிமுறை மூலம் ஒப்புதல் பெறவில்லை என்பதைக் குறித்து காட்டி அதன்மூலம் சமிக்ஞையை மீண்டும் அனுப்புகிறது இவை அனைத்தும் இந்த புரோட்டோகால் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதைப் பொறுத்தது அவை அனைத்தும் நிகழ்வதற்கு நமக்கு சில காலவரையரை தேவை அதனால் நாம் சொல்வதைப் போல வேகப் பொருத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை இருக்கலாம் நாம் சொல்வது என்னவென்றால் நீங்கள் அனுப்பும் இடைமுகங்களில் அதாவது நெட்வொர்க்கில் செய்தியை அனுப்பும் போது நாம் என்ன செய்கிறோம் பொதுவாக இது ஸ்டோர் அண்ட் பார்வேர்டு முறையை கையாளுகிறது அதாவது செய்தியை சேர்த்துவைத்து பின்பு அனுப்பும் முறையாகும் இதை செய்வதற்கு ஒரு விஷயம் செய்வதற்கு முயற்சிப்பது என்னவென்றால் இது உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் ஸ்ட்ரீமை ஒப்பிட முயற்சிக்கிறது எனவே அங்கே ஒரு ஒத்திசைவு இருக்க வேண்டும் பொருத்தமான ஒத்திசைவு இருக்க வேண்டும் மற்றும் வேக பொருத்தம் இருக்க வேண்டும் ஏனென்றால் வெவ்வேறு வேகத்தில் அல்லது வேறுபட்ட அதிர்வெண் விகிதத்தில் செயல்படுகின்ற சுதந்திரமான சாதனங்கள் உள்ளன அதேசமயம் நான் சரியான வேக ஒப்பீட்டை பெற்றிருக்கவேண்டும் இல்லையெனில் தகவல் தொடர்பு சாத்தியம் அல்ல எனவே அந்த குறிப்பிட்ட புரோட்டோகால்களுக்குள் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் வரிசைப்படுத்துதல் நமக்குத் தேவைப்படும் நான் ஒன்று இரண்டு மூன்று செய்திகளை அனுப்புகிறேன் என்றால் அது ஒன்று இரண்டு மூன்று என சென்றடைய வேண்டும் எனவே ஒரு பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க்கில் நாம் பார்த்தது போல ஒரு குறிப்பிட்ட செய்தி வெவ்வேறு பாக்கெட்டுகள் அல்லது டேட்டாக்கிராம்களாக உடைக்கப்பட்டு அவை நெட்வொர்க்கில் சுதந்திரமாக அனுப்பப்படுகின்றன எனவே எப்போதும் டேட்டாகிராம் ஒரே பாதையை பின்பற்றவேண்டிய அவசியமில்லை இறுதியில் டேட்டா கிராம் சரியான முறையில் வரிசைப்படுத்தப்பட வேண்டும் எனவே வரிசைப்படுத்துதல் முறையை நாம் ஏதேனும் ஒரு வகையில் அல்லது வேறு வகையில் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இது அதே பாதையை பின்பற்றும் அல்லது இதை மறுகட்டமைக்க அனுமதிக்கும் ஒரு வரிசை எண் இருக்கும் இருப்பினும் அங்கே வரிசைப்படுத்தும் முறை இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக புரோட்டோகாலை பார்த்தால் இந்த நெட்வொர்க் லேயரின் எந்த அடுக்கில் இருந்தாலும் அல்லது ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் எந்த அமைப்புகள் இருந்தாலும் சிண்டாக்ஸ் சிமென்டிக்ஸ் மற்றும் கால தொடர்புகள் போன்ற வித்தியாசமான அம்சங்களை நான் கவனிக்க வேண்டும் இது புரோட்டோகாலை செயல்படுத்த மிகவும் முக்கியமானது எனவே ஒரு புரோட்டோகால் வடிவமைக்கப்படும் போதெல்லாம் இந்த அம்சங்கள் ஆராயப்பட வேண்டும் அல்லது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இப்போது இன்டர்பேஸ் பற்றிய மிகப் பரந்த பார்வையைப் பார்ப்போம் இங்கு இரு முனைகளிலும் சில உயர் மட்ட பொருள்கள் இருப்பதைக் காணலாம் எனவே இது ஹோஸ்ட் 1 ஹோஸ்ட் 2 இவற்றை நேரடியாக இணைக்க முடியும் அல்லது இவை இணையத்தின் எந்த மட்டத்திலும் இருக்கலாம் இது ஒரு இயந்திரத்திலிருந்து மற்றொரு இயந்திரத்திற்கு நேரடியாக இணைக்கப்படலாம் அல்லது இரண்டு இயந்திரங்கள் வெவ்வேறு நெட்வொர்க் மற்றும் மூலம் இணைக்கப்பட்டிருக்கலாம் இருப்பினும் இது ஒரு உயர் மட்ட பொருள் கொண்டிருக்கிறது அங்கே செய்தி அனுப்புதல் அல்லது ஏதோ நடந்துகொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக செய்தி அனுப்புதல் எனலாம் மேலும் இந்த நெறிமுறைக்கு ஒரு சேவை இடைமுகம் உள்ளது நான் ஒரு சேவை இடைமுகத்தை வைத்தால் இந்த நெறிமுறை மற்ற சேவை இடைமுகங்களுக்கு விஷயங்களை கொண்டு செல்கிறது நான் இன்னும் விவரமாக சொல்கிறேன் நான் ஒருவருக்கு கடிதம் எழுதுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது எதையாவது விண்ணப்பிக்க ஒரு குறிப்பிட்ட படிவத்தை எழுதுகிறோம் இந்த கடிதத்தைபடிவத்தை நமது பொதுவான அஞ்சல் அமைப்பு அல்லது கூரியர் அமைப்புகளுடன் அனுப்ப வேண்டும் எனவே கடிதம் எழுதிய பிறகு நான் அதை உறையில் வைத்து பின்னர் முகவரி முதலியவற்றை எழுதுகிறேன் பின்னர் அதை நான் கடித பெட்டியில் போடுகிறேன் அல்லது பதிவு மூலம் அனுப்புகிறேன் அல்லது கூரியர் அமைப்பு மூலம் அவர்களின் மேசைக்கு அனுப்புகிறேன் எனவே அங்கே தகவல் பரிமாற்றத்திற்கு இன்டர்ஃபேஸ் உள்ளது மேலும் அவற்றை மறுமுனைக்கு கொண்டு செல்ல ஒரு தனி வழி உள்ளது எனவே இதில் இரண்டு புரோட்டாகால்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக எவ்வாறு ஐ டி காரக்பூரிலிருந்து கொல்கத்தாவுக்கு எதையாவது கொண்டு செல்வது என்றால் அங்கே புரோட்டாகாலுக்கு இன்டர்ஃபேஸ் உள்ளது எனவே ஒருநாள் அது அங்கே இருக்கிறது மீண்டும் இந்த உயர் மட்ட விஷயங்களுக்குச் செல்ல இன்டர்ஃபேஸ்கள் இருக்கின்றன எனவே நாம் ஒவ்வொரு புரோட்டோகாலிலும் இந்த இன்டர்ஃபேஸ்கள் எவ்வாறு வரையறுக்கப்பட வேண்டும் இந்த இன்டர்ஃபேஸுடன் எவ்வாறு தொடர்புகொள்ள வேண்டும் என்று பார்க்கப்போகிறோம் நீங்கள் இதைப் பார்த்தால் புரோட்டோகாலிலேயே ஒரு உள்ளார்ந்த படிநிலை உள்ளது இவை மேலே உள்ள அப்ளிகேஷன் லேயரில் உள்ளன புரோட்டோகாலின் அடுத்த லேயர் அங்கே இருக்க வேண்டும் பின்னர் அங்கே மற்றொரு நிலை விஷயங்கள் இருக்கின்றன இதுபோல் போய்கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் நெட்வொர்க் விஷயங்களை கவனித்தால் அங்கே புரோட்டோகால் அடுக்கின் பொருத்தமான படிநிலையை காணலாம் எனவே நாம் இந்த புரோட்டோகால் அடுக்கின் வெவ்வேறு அம்சங்கள் பற்றி விவாதிக்க முயற்சிக்கிறோம் மற்றும் இதன் தனிப்பட்ட அடுக்குகளைப் பற்றி பார்த்தவுடன் நாம் விஷயங்களை இன்னும் ஆழமாகப் அறிவோம் மேலும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் நாம் ஏற்கனவே சில விதத்தில் விவாதித்த என்கேப்சுலேசன் என்பது நான் அப்ளிகேஷன் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் நெட்வொர்க் லேயர் டேட்டா லிங்க் லேயர் மற்றும் பிசிகல் லேயர் ஆகியவற்றைக் கொண்டிருந்தால் இவை அனைத்தும் என்கேப்சுலேட் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படியென்றால் அப்ளிகேஷன் லேயரில் உருவாக்கப்படும் தரவு அடுத்த லேயருக்கான பேலோடாக மாறும் அதன் ஹெட்டர் மற்றும் பிற தகவல்களுடன் இது அடுத்த ஹெட்டருக்கான பேலோடாக மாறும் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் உயர் மட்டத்தில் உருவாக்கப்படும் தரவு வேறு ஏதேனும் ஒரு வகையில் ஒன்றிணைக்கப்படுகிறது முடிவில் அது இந்த பிசிகல் மீடியம் வழியாக மறுமுனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கு அது மீண்டும் குறிப்பிட்ட பாக்கெட்டிலிருந்து வெவ்வேறு மட்டத்தில் பிரித்தெடுக்கப்படுகிறது இதில் ஒரு தனித்துவமான விஷயம் உள்ளது அதை பார்க்கின்ற இடையில் உள்ள லேயர் அது பார்க்கவேண்டிய லேயர் வரை பாக்கெட்டைத் திறக்கிறது நாம் சொல்வது போல ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ரௌட்டர் இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க் லேயர் வரை பாக்கெட்டுகளை திறக்கும் ஆனால் இது மேல் லேயரில் திறக்கப்படுவது இல்லை அதனால்தான் இவைகளை லேயர் 1 சாதனங்கள் லேயர் 2 சாதனங்கள் லேயர் 3 சாதனங்கள் லேயர் 4 சாதனங்கள் என்று தொடர்ந்து லேயர் 7 வரையிலான சாதனங்கள் என்று சொல்லுகிறோம் நாம் OSI புரொட்டோகாலை அல்லது லேயர் 5 சாதனம் போன்றவற்றை பின்பற்றும் போது அந்த அடுக்கு வரை அது பாக்கெட்டை திறக்கும் எனவே லேயர் 1 சாதனம் டேட்டா லிங்க் லேயர் வரை திறக்கப்படும் இப்படியாக ஒவ்வொரு லேயரும் இருக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட நிலை வரை நான் பாக்கெட்டுகளை திறக்க வேண்டும் மீதமுள்ள விஷயங்கள் எனக்கு பேலோடு ஆகும் எனவே ஓபன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட் பற்றி நாம் விரைவாக மீண்டும் பார்க்க முயற்சித்தால் ஓஎஸ்ஐ மாடலில் பிசிகல் டேட்டா லிங்க் நெட்வொர்க் ட்ரான்ஸ்போர்ட் செஷன் பிரசெண்டேஷன் மற்றும் அப்ளிகேஷன் என்று 7 லேயர்கள் உள்ளன மற்றும் இடையில் ஹாப்ஸ் உள்ளன இடையில் ரவுட்டர்கள் இருந்தால் அவை நெட்வொர்க் லேயர் வரை இருக்கும் எனவே இந்த பியர்ஸ் ஒருவித விர்ட்சுவல் இணைப்பு அல்லது விர்ட்சுவலாக இணைக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறோம் இந்த நெட்வொர்க் லேயர் அல்லது எதுவாக இருந்தாலும் இந்த நெட்வொர்க் லேயரால் திறக்கப்பட்டு அல்லது இந்த நெட்வொர்க் லேயர் மூலம் திறக்கப் படலாம் மீதமுள்ள விஷயங்கள் நெட்வொர்க் லேயருக்கான பேலோடாக மாறும் எனவே அந்தத் தகவலை இந்த நெட்வொர்க் லேயருக்கான பேலோடாக கொண்டு செல்கிறது இப்படியாக இது தொடர்கிறது எனவே இடையில் ஒரு அடுக்கு 2 சாதனம் இருந்தால் அது இந்த டேட்டா லிங்க் அடுக்கு வரை மட்டுமே பார்த்திருக்க முடியும் ஒரு ஹப் அல்லது எளிய ரிப்பீட்டர் இருந்தால் அது சிக்னலை மீண்டும் உருவாக்கி சிக்னலை அனுப்பும் பிசிகல் அடுக்காக இருந்திருக்கலாம் எனவே நெட்வொர்க்குகளுக்குள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நோடுகள் இலக்கை அடைய அனுமதிக்கின்றன எனவே இது இரண்டு இறுதி ஹோஸ்ட் அல்லது ரிமோட் ஹோஸ்டாக இருந்தால் இவ்வாறு போய்கொண்டே இருக்கும் எனவே நாம் புரொட்டோகால் லேயரின் வழக்கமான செயல்பாடுகளைப் பார்த்தால் நம்மிடம் தொடர்பு இணைப்பு வழியாக நேரடியான ரா பிட்களின் பரிமாற்றத்தைக் கையாளுகிற பிசிகல் லேயர்கள் உள்ளன எனவே பிசிகல் அடுக்கு இந்த விஷயங்களில் அக்கறை கொண்டுள்ளது இது ஒரு தரவைப் பெற்றால் இந்த தகவலை எவ்வாறு பிட்டுகள் தொடர்பு இணைப்பு மூலம் அனுப்பபடுகிறது ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் தகவல்கள் அனலாக் சிக்னலாக பரப்பப்படுகின்றன இதில் அனலாக் சிக்னல்களின் விரிவான பரிமாற்றங்களுக்கான வசதிகள் உள்ளன எனவே தரவு அனலாக் சிக்னலாக மாற்றப்பட்டு இணைப்பில் அனுப்பப்பட்டு மீண்டும் உருவாக்கப்படுகின்றன எனவே பிசிகல் லேயரைப் பொருத்தவரை மேல் அடுக்கில் என்ன நடக்கிறது என்பது பற்றி கவலை இல்லை இந்த பிசிகல் லேயரின் முக்கியமான செயல்பாடு என்னவென்றால் பிழையில்லாமல் செய்தியை மற்ற முனைக்கு அனுப்புவதாகும் இதனால் தகவலை மீண்டும் உருவாக்க முடியும் மேலும் இது மேல் அடுக்கில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி கவலைப்படாமல் தனியே செயல்படுகிறது டேட்டா லிங்க் லேயர் அல்லது லேயர் 2 ஐ பார்த்தால் இது பிட்களின் ஸ்ட்ரீமை சேகரித்து ஃபிரேம் ஆக ஒன்றினைக்கிறது எனவே இது ஃபிரேம் எனப்படும் பிட்களின் ஸ்ட்ரீமை சேகரிக்கிறது எனவே பிசிகல் லேயரில் உள்ள நேரடியான பிட்களை ஃபிரேம்களாக ஒன்றினைக்கிறது ஓஎஸ் இல் உள்ள சாதன இயக்கியுடன் நெட்வொர்க் அடாப்டர் இந்த அடுக்கில் நெறிமுறையை செயல்படுத்துகிறது லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் போன்ற சாதனங்கள் அல்லது வைஃபை இணைப்பு கொண்ட மொபைல் சாதனங்கள் கூட தகவலை டிரான்ஸ்மிஷன் லைன்களுடன் இணைக்க நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தேவை அல்லது இன்டர்ஃபேஸ் கார்டு தேவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த இணைப்பு வயர் கம்பி மூலம் இருக்கலாம் அல்லது வயர்லெஸ் ஆக இருக்கலாம் எனவே ஆர் ஜே 45 போன்ற கம்பி இணைப்பைப் பயன்படுத்துபவர்களுக்கு சிக்னல்களை அல்லது கணினிகளிலிருந்து தரவை எடுத்து ஆர் 45 க்கு இந்த செப்பு கேபிளுக்கு எடுத்துச் செல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் கார்டு உள்ளது உங்களிடம் ஃபைபர் இணைப்பு இருந்தால் அது இந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மாற்றுகிறது இந்தத் தரவை அனுப்புவதற்கு தக்கவாறு பொருத்தமான சிக்னல் நிலைக்கு மாற்றுவதற்கு இன்டர்ஃபேஸ் கார்டு பொறுப்பாகிறது இது டேட்டா லிங்க்லேயரின் அடிப்படையான மற்றும் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாகும் நாம் இங்கே பார்ப்பது போல இந்த டேட்டா லிங்க் லேயர் ஹப் டு ஹப் இணைப்பை தொடர்கிறது இந்த ஹப் டு ஹப் இணைப்பு டேட்டா லிங்க் லேயர் நிலையில் இருக்கவேண்டும் டேட்டா லிங்க் லேயர் ஒரு ஹார்டுவேர் முகவரி அல்லது நமக்கு பிரபலமாக தெரிந்திருக்கிற மேக் முகவரியை அதனுடைய பண்பாகக் கொண்டுள்ளது இந்த முகவரி இந்த இன்டர்ஃபேஸ் கார்டுடன் வருகிறது எனவே இது ஹப் லிருந்து ஹப் க்கு செல்கிறது எனவே பல ஹப்கள் அல்லது ரூட்டர்களுக்கு இடையே நெட்வொர்க் இணைப்பு இருந்தாலும் அது அந்த குறிப்பிட்ட ஹப் க்கு வர வேண்டும் பின்னர் அந்த குறிப்பிட்ட டேட்டா லிங்க் லேயரை கண்டுபிடிக்கவேண்டும் பின்னர் ஹப் டு ஹப் இணைப்பு நிறுவப்படுகிறது அங்கே உள்ள குறிப்பிட்ட சிக்னலுக்கு குறிப்பிட்ட இணைப்பிற்கு தரவு அனுப்பப்படுகிறது நெட்வொர்க் லேயர் பாக்கெட் சுவிட்ச்டு நெட்வொர்க்கில் உள்ள முனைகளுக்கிடையே ரூட்டிங்கை கையாளுகிறது எனவே நெட்வொர்க் லேயர் இந்த ரூட்டிங்கை முனைகளின் வழியே கையாளுகிறது எனவே இரண்டு சாதனங்கள் அல்லது இரண்டு நிலையங்கள் இருந்தால் இந்த நெட்வொர்க் லேயர் ரூட்டிங்கை கவனித்துக்கொள்கிறது சோர்ஸ் மற்றும் டெஸ்ட்டிநேஷனுக்கு இடையே அல்லது சோர்ஸ் முனையில் இருந்து டெஸ்டினேஷன் முனை வரை சோர்ஸ் நெட்வொர்க்கிலிருந்து டெஸ்டினேஷன் நெட்வொர்க் என இவற்றிற்கு இடையிலான பாதையை கண்டுபிடிப்பது இதன் அடிப்படை பொறுப்பாகும் எனவே இது பாதை அல்லது வழியைக் கண்டுபிடிக்க அல்லது ரூட்டிங் செய்ய உதவுகிறது எனவே ஹப் ல் இருந்து மற்றொரு ஹப்க்கு செல்லும் பாதையை இது கண்டுபிடித்தாலும் இது டேட்டா லிங்க் லேயருக்கு மீண்டும் வர வேண்டும் மீண்டும் டேட்டா லிங்க் லேயருக்கு தகவலை அனுப்ப வருவதற்கு அதற்குரிய பொருத்தமான ஊடகத்தை கண்டுபிடிக்க இது பிசிகல் லேயருக்கு வரவேண்டும் எனவே நெட்வொர்க் லேயர் அதற்கு மேலாக உள்ளது இந்த பாதை எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி கவனித்துக் கொள்கிறது எனவே இந்த லேயரில் உள்ள முனைகளுக்கு இடையில் பரிமாற்றம் செய்யப்படும் தரவுகளின் அலகு பாக்கெட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது எனவே இவற்றை பிட்டுகள் பின்னர் ஃபிரேம்கள் பின்னர் பாக்கெட்டுகள் என்று சொல்கிறோம் இவை பொதுவாக பயன்படுத்தப்படும் வெவ்வேறு பெயரிட்டு அழைக்கும் முறை ஆகும் எனவே சில கட்டுரைகளில் அல்லது சில புத்தகங்களில் குறிப்பிடப்படுவது போல இந்த 3 லேயர்கள் கீழுள்ள 3 லேயர்கள் பொதுவாக எல்லா நெட்வொர்க்கிலும் செயல்படுத்தப்படுகின்றன பெரும்பாலும் அனைத்து நெட்வொர்க் முனைகளிலும் செயல்படுத்தப்படுகின்றன எனவே இந்த லேயர்கள் பெரும்பாலும் ரூட்டிங்கை அனுமதிக்கின்ற அனைத்து நெட்வொர்க் முனைகளிலும் உள்ளன மேலும் அவை ரூட்டிங்கை அனுமதிக்கின்றன எனவே நாம் நினைப்பது போல் அனைத்து இடைநிலை நெட்வொர்க் முனைகளும் குறைந்தது ரூட்டிங் விஷயங்களைக் கொண்டிருக்கின்றன எனவே ரூட்டிங்கை அனுமதிக்கின்றன புரொட்டோகால் லேயர்களின் செயல்பாடு தொடர்கிறது டிரான்ஸ்போர்ட் லேயர் செயல்முறைகளுக்கு இடையேயான தகவல்தொடர்பை செயல்படுத்துகிறது எனவே நெட்வொர்க் லேயர் பாதையை வழங்குகிறது மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் செயல்முறைகளுக்கு இடையேயான தொடர்பை செயல்படுத்துகிறது இந்த லேயரில் தரவு பரிமாற்ற அலகு 'செய்தி' என்று அழைக்கப்படுகிறது ஓஎஸ்ஐ மாடலில் மேலும் இரண்டு லேயர்களைக் கொண்டுள்ளோம் ஒன்று செஷன் லேயர் இது ஒரே பயன்பாட்டின் பகுதியாக இருக்கின்ற சாத்தியமான வேறுபட்ட ட்ரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீமை ஒன்றிணைக்கப் பயன்படும் 'நேம் ஸ்பேஸ்' ஐ வழங்குகிறது எனவே செஷன் லேயர் அடிப்படையில் ஒரு செஷனை பராமரிக்கிறது இது அந்த செஷனுக்கு ஒருவித பெயரைக் கொடுக்கிறது இது ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீம் ஒரே செஷனைக் கொண்டிருப்பதற்கு அனுமதிக்கிறது எனவே இது செஷன் டு செஷன் தகவல்தொடர்பு ஆகும் அதேபோல் பிரசெண்டேஷன் லேயர் பியர்ஸ்களுக்கிடையே பரிமாறிக்கொள்ளப்படும் தரவுகளின் அமைப்பு குறித்து கவனம் கொண்டுள்ளது எனவே பரிமாற்ற அமைப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கிறது அப்ளிகேஷன் லேயர் அடிப்படையில் இறுதி பயனாளர்கள் விரும்புகின்ற பயன்பாடுகளுடன் தொடர்புடையது எனவே இது நெட்வொர்க் ஸ்டேக்கைப் பயன்படுத்தும் பொதுவான பரிமாற்றங்களை தரப்படுத்துகின்றது எனவே பைல் டிரான்ஸ்பர் அப்ளிகேஷன் ரிமோட் லாகிங் அப்ளிகேஷன் போன்ற சில பயன்பாடுகள் என்னிடம் உள்ளன எனவே எவ்வாறு இந்த பயன்பாட்டை நெட்வொர்க்கில் அனுப்பமுடியும் அல்லது தரப்படுத்தலாம் போன்றவற்றை இந்த லேயர் நமக்கு அனுமதிக்கிறது எனவே ட்ரான்ஸ்போர்ட் லேயர் மற்றும் உயர்மட்ட லேயர்கள் பொதுவாக இறுதி ஹோஸ்ட்களில் மட்டுமே இயங்கும் இடைநிலை சுவிட்சுகள் அல்லது ரூட்டர் இல் இயங்குவது இல்லை எனவே நாம் பொதுவாக இந்த ட்ரான்ஸ்போர்ட் லேயர் செயல்பாடுகளை பார்த்தால் அல்லது செஷன் பிரசெண்டேஷன் போன்ற உயர் லேயர்கள் எல்லாம் இறுதி சாதனங்களாகும் எனவே மீண்டும் இதைப்பற்றி அறிய நெட்வொர்க் கட்டமைப்பைப் பார்ப்போம் ஒரு விதத்தில் நம்மிடம் மேலே உள்ள லேயர் மற்றும் இந்த ட்ரான்ஸ்போர்ட் லேயர் பின்னர் ஐபி ஆகியவை இணைப்புக்கு அனுமதிக்கின்றன மற்றொரு விதத்தில் பார்த்தால் இந்த பயன்பாடுகள் உள்ளன அவை ட்ரான்ஸ்போர்ட் லேயரைப் பயன்படுத்துகின்றன அதைத்தொடர்ந்து ஐ பி ஆகியவை உள்ளன அடுத்தபடியாக நெட்வொர்க்கில் உள்ளது துணை நெட்வொர்க் ஆகும் நாம் சொல்வது கடைசி மூன்று நெட்வொர்க் மற்றும் ஐபி யுடன் நேரடியாக பேசும் பயன்பாடு இருக்கலாம் இந்த துணை நெட்வொர்க்குடன் நேரடியாக பேசும் பயன்பாடு இருக்கலாம் எனவே இதை வெவ்வேறு விதமாக பார்க்கலாம் இது ஒரு பெரிய அளவிலான ஒன்றோடு ஒன்று இணந்து செயல்படுவதை அனுமதிக்கும் விஷயமாகும் நாம் இப்போது ஐ எஃப் ஆல் வரையறுக்கப்பட்ட இணைய கட்டமைப்பைப் பற்றி பார்த்தால் இது கடுமையான லேயர் அமைப்பை குறிக்கவில்லை இந்த பயன்பாடு வரையறுக்கப்பட்ட ட்ரான்ஸ்போர்ட் லேயர்களை தவிர்க்க எந்தத் தடையும் இல்லை மேலும் ஐபி அல்லது பிற அடிப்படை நெட்வொர்க்குகளை நேரடியாகப் பயன்படுத்துகிறது எனவே அது என்ன சொல்கிறது என்றால் இந்த வகை விஷயங்களில் ஐ எஃப் மிகவும் கடுமையானது அல்ல இது நாம் தகவலை பெறுவதற்கு அல்லது சிறந்த வழியில் செயல்பட தரப்படுத்தப்பட்ட விஷயங்களை வைத்திருப்பது நல்லது நீங்கள் இந்த அமைப்பைப் பார்த்தால் அது ஒரு ஹவர் கிளாஸ் வடிவம் போன்றது நடுவில் மெல்லியதாகவும் பின்னர் இருபுறமும் விரிவடைந்தும் அதாவது மேலே அகலமாகவும் நடுவில் குறுகியும் மற்றும் கீழே அகலமாகவும் இருக்கும் நீங்கள் நெட்வொர்க்கைப் பார்த்தால் நான் வெவ்வேறு நெட்வொர்க்குகளைக் கொண்டிருக்கின்றேன் அது விஷயங்களுக்கு சுருக்கமாக இருக்கும் நீங்கள் தொலைதொடர்பு வகை கட்டமைப்பு போன்றவற்றைப் பார்த்தால்கூட உங்களிடம் உள்ள தொலைத் தொடர்பு வட்டங்கள் அவற்றை இணைக்கும் டிரங்க் லைன் உள்ளன எனவே இது ஒரு வகை ஹவர் கிளாஸ் ஒரு புதிய புரோட்டோக்கால் அதிகாரப்பூர்வமாக ஆர்க்கிடெக்சர் இல் சேர்க்கப்படுவதற்கு புரோட்டோக்கால் விவரங்கள் மற்றும் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு பிரதிநிதித்துவ செயலாக்கங்கள் இருக்க வேண்டும் எவ்வாறு சில வற்றை நீங்கள் சேர்க்கமுடியும் அதாவது ஆர்க்கிடெக்சர் இல் ஒரு புதிய புரோட்டோக்காலை எவ்வாறு சேர்க்கமுடியும் என்பதைப் பற்றி நெட்வொர்க் குறித்த வெவ்வேறு விவாதங்களுக்குச் செல்லும்போது நாம் பார்க்கலாம் மேலும் அப்ளிகேஷன் புரோகிராம் இன்டர்பேஸ் என்னும் கருத்து உள்ளது இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க்குகளால் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டதாகும் பெரும்பாலான நெட்வொர்க் புரோட்டோக்கால்கள் உயர்மட்ட புரோட்டோக்கால் ஸ்டேக்குகளில் உள்ளவைமென்பொருளில் செயல்படுத்தப்படுகின்றன நாம் பார்ப்பது என்னவென்றால் உயர் மட்டத்தில் உள்ளவை பெரும்பாலும் மென்பொருளாக உள்ளன மேலும் பெரும்பாலான கணினிகள் தங்கள் நெட்வொர்க் புரோட்டோக்கால்களை ஆப்பரேட்டிங் சிஸ்ட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்துகின்றன நீங்கள் எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்ட்டத்தை பார்த்தாலும் அவற்றில் புரோட்டோக்கால் ஸ்டேக் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது நீங்கள் ஒரு புரோட்டோக்காலில் இன்டர்ஃபேஸ் கார்ட் மற்றும் இதர விஷயங்களை கொண்டிருக்கிறீர்கள் அனைத்தும் அங்கு உள்ளன இந்த வகையான இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க் ஏபிஐ அல்லது அப்ளிகேஷன் புரோகிராம் இன்டர்பேஸ் என்று அழைக்கப்படுகிறது இது முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு அப்ளிகேஷனில் இருந்து மற்றொரு அப்ளிகேஷனுக்கு தொடர்புகொள்ளவும் மேலும் வெவ்வேறு நிலையிலான விஷயங்களையும் அனுமதிக்கிறது அப்ளிகேஷன் லேயரின் வெவ்வேறு விஷயங்களைப் பற்றிப் பேசும்போது இந்த ஏபிஐ களை வெவ்வேறு சூழலில் மீண்டும் எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் டி பி TCP IP புரோட்டோக்கால் ஸ்டேக்கையும் ஓ ஐ எடுத்துக்கொண்ட போது இவை ஒரே செயல்பாடுகள் கொண்டவை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்ல அதே செயல்பாடுகள் இங்கே இது 4 லேயராக காட்டப்பட்டுள்ளது ஆனால் அதை நீங்கள் பல புத்தகங்களில் 5 லேயராக பார்க்கலாம் இதில் அப்ளிகேஷன் ட்ரான்ஸ்போர்ட் இன்டர்நெட்வொர்க் மற்றும் டேட்டா லிங்க் பிசிகல் லேயர்கள் அங்கே உள்ளன இந்த படத்தில் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் மற்றும் ஹார்ட்வேர் ஆகியவை ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது ஒருவிதமான 4 லேயர்கள் ஆகும் ஆனால் பொதுவாக டேட்டா லிங்க் மற்றும் பிசிகல் லேயர்கள் பிரிக்கப்பட்டு 5 லேயர்களாகவும் அவற்றை விவாதிப்போம் பிசிகல் இணைப்பு அல்லது தகவல்தொடர்புக்கு நிறைய சிக்கல்கள் இருப்பதால் அந்த வகை விஷயங்களை நாம் தனித்தனியாக பார்ப்போம் நீங்கள் அவற்றை உயர்மட்ட பயன்பாடுகளில் பெற்றிருந்தால் இங்கே பிரதான புரோட்டோக்கால் டி பி யு பி TCP UDP ஆகும் அடுத்த இங்கே ஒரு வலுவான புரோட்டோக்கால் ஐபி ஐ பெற்றிருக்கிறோம் மேலும் அதற்கு இணையான புரோட்டோக்கால் ஐ பின்னர் ஏஆர்பி ஆர்ஏஆர்பி ஆகியவற்றை பார்க்கலாம் ஏஆர்பி ஆர்ஏஆர்பி ஆகியவை டேட்டா லிங்க் லேயர் போன்ற கீழேயுள்ள மற்ற லேயர்களுடன் தொடர்புகொள்ள அனுமதிக்கிறது எனவே இந்த டி பி TCP IP புரோட்டோக்கால் ஸ்டேக்கை பற்றி விரைவாக பார்வையிட முயற்சித்தால் இதில் அப்ளிகேஷன் லேயர்கள் உள்ளன பி TCP IP இன் அப்ளிகேஷன் லேயர்கள் டி பி TCP IP ஐ தகவல்தொடர்புக்கு பயன்படுத்தும் நிரலால் வழங்கப்படுகிறது பயன்பாடு என்பது ஒரு பயனர் செயல்முறையாகும் இது பொதுவாக வேறு ஒரு ஹோஸ்டில் மற்றொரு செயல்முறையுடன் இணைந்து செயல்படுகிறது இது ஒரு பிரபலமான ஃபைல் ட்ரான்ஸ்ஃப்ர் புரோட்டோக்கால் போன்ற பயன்பாடு ஆகும் எனவே என்னிடம் எப்டிபி கிளையண்ட் உள்ளது வேறு எங்கோ எப்டிபி சர்வர் இயங்குகிறது எனவே நான் அடிப்படையில் இவைகளை இணைக்க முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டை எவ்வாறு அடையாளம் காண்பது இது பொதுவாக பயன்பாடு இயங்குகிற ஐபி மற்றும் நீங்கள் இணைக்கப்பட வேண்டிய இண்டர்ஃபேஸ் இருக்கிற போர்ட் மூலம் அடையாளம் காணப்படுகிறது நாம் இப்போது சாக்கெட் என்ற கருத்துக்கு வருவோம் இந்த குறிப்பிட்ட பாடத்தில் சாக்கெட் ப்ரோகிராமிங் பற்றி விவாதிப்போம் இந்த சாக்கெட் ப்ரோகிராமிங் அம்சங்களைப் பற்றி பேசும்போது இன்னும் விரிவாக சாக்கெட் பற்றி விவாதிப்போம் சாக்கெட் பயன்பாடுகளுடன் இணைக்க அனுமதிக்கிறது இதேபோல் டிரான்ஸ்போர்ட் லேயர் அடிப்படையில் ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன் க்கு உதவுகிறது இது போர்ட்டை கவனிக்கிறது எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்ளிகேஷன் லேயரில் இருந்து தரவை அதன் தொலைதூர பியருக்கு வழங்குவதன் மூலம் எண்ட் டு எண்ட் தரவு பரிமாற்றத்தை வழங்குகிறது அதாவது போர்ட் நிலையில் உள்ள இரண்டு பயன்பாடுகள் ஒரே நேரத்தில் இயங்கக்கூடிய பயன்பாடுகள் பற்றி பார்க்கலாம் இதில் முக்கிய புரோட்டோகால் டி பி அல்லது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் ஆகும் இது இணைப்பு சார்ந்த நம்பகமான டேட்டா ரெக்கவரி டூப்ளிகேட் டேட்டா சப்ரஷன் கஞ்செஷன் கண்ட்ரோல் ஃப்ளோ கண்ட்ரோல் மேலும் பலவற்றை வழங்குகிறது மற்றொரு புரோட்டோகால் உள்ளது அதுவும் மிக பிரபலமாக பயன்படுத்தப்படுவதாகும் இது யுடிபி யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் எனவே இது இணைப்பு இல்லாத நம்பகத்தன்மையற்ற பெஸ்ட் எஃபோர்ட் சேவையாகும் எனவே சில சந்தர்ப்பங்களில் கவனிக்கவேண்டியது என்னவென்றால் எர்ரர் கண்ட்ரோல் ஃப்ளோ கண்ட்ரோல் போன்ற விஷயங்கள் உங்களுக்குத் தேவைப்பட்டால் இது மேல் அடுக்குகளால் கையாளப்பட வேண்டும் ஒரு விரைவாக அனுப்பும் வழிமுறைகள் தேவைப்படுகின்ற மற்றும் சில டேட்டா இழப்புகளை தாங்கிக்கொள்ளக் கூடிய பயன்பாட்டிற்கு யுடிபி வழக்கமாக பயன்படுகிறது எங்கே எந்தவிதமான பயன்பாட்டிற்கு இந்த யுடிபி பயனுள்ளதாக இருக்கும் எங்கு இதைப் பயன்படுத்துகின்றோம் போன்றவற்றை பார்க்கலாம் அடுத்து இன்டர் நெட்வொர்க்கிங் லேயர் அல்லது ஐபி லேயர் அல்லது நெட்வொர்க் லேயர் வருகிறது இது ஒரு நெட்வொர்க்கிலிருந்து மற்றொரு நெட்வொர்க்கிற்கு பாக்கெட்டுகளை வழிநடத்த அனுமதிக்கிறது ஆகவே இது நெட்வொர்க்கை இணைக்கிறது எனவே இந்த லேயரில் இது மிக முக்கியமான புரோட்டோக்காலாக் இருக்கிறது இந்த மிக முக்கியமானது இணைப்பு இல்லாத புரோட்டோக்கால் இது கீழ் அடுக்குகளிலிருந்து எந்த நம்பகத்தன்மையையும் எடுத்துக் கொள்வதில்லை எனவே இது இணைப்பு இல்லாத பெஸ்ட் எஃபோர்ட் சர்வீஸ் உடைய புரோட்டோக்கால் ஆகும் எனவே அங்கே இருக்கிற முக்கிய புரோட்டோக்கால் ஐபி புரோட்டோக்கால் ஆகும் அது இரண்டு நெட்வொர்க்குகளுக்கு இடையேயான இணைப்பை அனுமதிக்கிறது நாம் விவாதித்ததைப்பற்றி இன்னும் சில விவரங்களைக் காண்போம் இது நம்பகத்தன்மையை வழங்காது ஃப்ளோ கண்ட்ரோல் இல்லை எர்ரர் ரெக்கவரி இல்லை மற்றும் இந்த செயல்பாட்டை உயர் அடுக்கு மூலம் வழங்க முடியும் எனவே இதில் முதன்மையான புரோட்டோக்கால் ஐபி ஐசிஎம்பி ஐஜிஎம்பி ஏஆர்பி ஆர்ஏஆர்பி ஆகும் மேலும் நாம் ஆர்ஏஆர்பி பற்றி விவாதிக்கும்போது அவற்றை விரிவாக விவாதிப்போம் ஆனால் இவற்றில் முக்கிய புரோட்டோக்கால் ஐபி புரோட்டோக்கால் ஆகும் பிறகு இண்டர்ஃபேஸ் லேயர் உள்ளது என்ன சொல்கிறோம் என்றால்டேட்டா லிங்க் லேயர் மற்றும் மீதமுள்ள பிசிகல் லேயர் போன்றவற்றைக் கொண்டுள்ளோம் இது டேட்டா லிங்க் லேயரை வழங்குகிறது இங்கே உள்ள பிரதான புரோட்டோக்கால் ஐஇஇஇ 802 2 2 3 IEEE 802 3 ஆகும் ஈதர்நெட் புரோட்டோக்கால் எக்ஸ் 25 X 25 ஏடிஎம் எஃப்டிடிஐ எஸ்என்ஏ மற்றும் வெவ்வேறு வகையான புரோட்டோக்கால் உள்ளன இங்கே நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட ஃபிரேம்களை அனுமதிக்கும் ஒரு அடிப்படை தொடர்பு பாதையான டேட்டா லிங்க் லேயர் உள்ளது அந்த குறிப்பிட்ட பிசிகல் லேயர் இணைப்பிற்கு பிட்களாக அனுப்புகிறது எனவே நாம் மீண்டும் இதைப் பார்க்க முயற்சித்தால் இங்கு வெவ்வேறு வகையான லேயர் பயன்பாடுகள் உள்ளன இங்கு இவை பிரதானமாக உள்ளன சில அப்ளிகேஷன் புரோட்டோக்கால்கள் டிரான்ஸ்போர்ட் லேயர் இன்டர் நெட்வொர்க் லேயர் மற்றும் டேட்டா லிங்க் மற்றும் பிசிகல் லேயர்களை இரண்டையும் சேர்த்த இண்டர்ஃபேஸ்களும் உள்ளன நாம் வெவ்வேறு டேட்டா லிங்க் வழிமுறைகளைக் கொண்டிருக்கலாம் என்பது நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல இவைகளில் பல வித்தியாசங்கள் உள்ளன அவை தனித்தனியாக பார்க்கப்படுகின்றன இங்கு இது ஒரு பொருட்டல்ல இங்கே இது ஒரே அடுக்காக காட்டப்பட்டுள்ளது எனவே அந்த ஒற்றை அடுக்கு அதாவது அடிப்படையில் பிசிகல் லேயர் பிசிகல் தொடர்பு பாதை அங்கு உள்ளது அவை இந்த வகை புரோட்டோக்கால்களால் பார்த்துகொள்ளப்படுகிறது நாம் பெரிய அளவிலே பார்த்தால் நம்மிடம் வெவ்வேறு கணினிகள் உள்ளன இந்த பயன்பாடுகள் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஆக்சஸ் பாயிண்ட் மூலம் நெட்வொர்க் ஆக்சஸ் செய்கிறது மேலும் நம்மிடம் அடிப்படை தொடர்பு பாதை உள்ளது இது இணையத்தில் உள்ள பல்வேறு சாதனங்களுடன் இணைக்க அனுமதிக்கிறது இதே விஷயத்தை நாம் கொஞ்சம் வித்தியாசமாகப் பார்த்தால் இங்கே பியர் டு பியர் தொடர்பு இருக்கிறது இதில் ஒரு அப்ளிகேஷன் மற்றொரு அப்ளிகேஷனை புரிந்துகொள்கிறது எப்டிபி கிளையன்ட் எப்டிபி சர்வரை புரிந்துகொள்கிறது ஹெச் டி டி பி கிளையன்ட் ஹெச் டி டி பி சர்வரை புரிந்துகொள்கிறது எப்படி இவை நடக்கிறது அது அந்த குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு வெளிப்படையானது எனவே டி பி அடிப்படை விஷயமாக இருந்தால் அது ட்ரான்ஸ்போர்ட் லேயருக்கு செல்கிறது பின்னர் அது டி பி அல்லது யு பி உடன் இணைகிறது இது நெட்வொர்க் ஆக்சஸ் ஐபிக்கு செல்கிறது ஐபி பாக்கெட்டுகளை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு வழிநடத்துகிறது மேலும் அது டேட்டா லிங்க்கிற்கு செல்கிறது பின்னர் அது பிசிகல் லேயருக்கு சென்று தகவல்தொடர்பு நெட்வொர்க் மூலம் தொடர்பு கொள்ளப்படுகிறது எனவே அது பரவலான வழியில் செல்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட விவாதத்தில் நாம் காண முயற்சிப்பது என்னவென்றால் இணையம் முழுவதும் எங்கோ இருக்கின்ற இரு ஹோஸ்ட்களுக்கு இடையேயான தொடர்பு எவ்வாறு சாத்தியமாகிறது அல்லது வெவ்வேறு வகையான சேவைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன என்பது பற்றி அடுத்தடுத்த சொற்பொழிவுகளில் மெதுவாக வெவ்வேறு லேயர்களைப் பற்றி தனித்தனியாக பார்ப்போம் வெவ்வேறு லேயர்கள் அவற்றின் வெவ்வேறு பண்புகள் என்ன முக்கிய புரோட்டோக்கால்கள் என்ன அவை எவ்வாறு செயல்படுகின்றன போன்றவற்றைப் பற்றி பார்க்கலாம் மேலும் நான் குறிப்பிட்டது போல சாக்கெட் புரோகிராமிங் போன்ற சிறிது புரோகிராமிங் இரண்டு விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன மேலும் பலவற்றை பற்றியும் பார்ப்போம் எனவே இதனோடு இன்றைய விவாதத்தை நிறுத்திக்கொள்வோம்